வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த எனது பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் டி கான்பூரில் உள்ள என் எல் மூக்கிலிருந்து இதை நான் தருகிறேன் டி கான்பூரில் உள்ள மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையைச் சேர்ந்த ரவி சந்திரன் இந்த வாரம் எண் 7 தொகுதி எண் 5 மற்றும் விரிவுரை எண் 41 முந்தைய தொகுதியில் நான் கூறியது போல் நேர்காணல் திறன்களுக்கு பொருத்தமான உடல் மொழியில் அல்லது உடல் மொழியைப் பயன்படுத்தி நேர்காணலில் வெற்றிபெற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவோம் நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய விரிவுரையில் நான் என்ன செய்தேன் என்பதை விரைவாக மறுபரிசீலனை செய்வோம் முந்தைய சொற்பொழிவில் நான் உங்களுடன் சொற்களற்ற குறிப்புகளை விளக்குவது பற்றி பேசினேன் பின்னர் மெஹ்ராபியன் மூன்று முதன்மை பரிமாணங்களின் அடிப்படையில் குறிப்பிட்டதை நான் தொடங்கினேன் நமது விருப்பத்தையும் வெறுப்பையும் குறிக்கும் உடனடித்தன்மை நாம் நெருக்கமாக செல்கிறோம் அல்லது பின்வாங்குகிறோம் உற்சாகம் என்பது நமது பதிலளிப்பு மற்றும் மேலாதிக்கத்தின் அதாவது அதிகாரத்தின் சமநிலையில் அடிப்படையில் நாம் பெறும் அனிமேஷன் உணர்வு நமது உடல் மொழியை நாம் விநியோகிக்கும் முறையாலும் சக்தி அமைப்பு குறிக்கப்படுகிறது அவர் மூன்று சி களைச் சேர்த்தார் அவை சூழல் தொகுப்பு மற்றும் மாற்றம் ஆகும் எனவே ஒரு நபரின் உடல் மொழியை நீங்கள் தீர்மானிக்கும்போது நீங்கள் முடிவுக்கு வர முடியாது நீங்கள் சூழலை அடையாளம் காண வேண்டும் நீங்கள் அதை தொகுக்க வேண்டும் மேலும் நபரின் நடத்தையில் ஏற்படும் எந்த மாற்றத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அந்த சூழலில் ஒரு பொய்யரை அடையாளம் காணும் அம்சத்தையும் அதைத் தொடர்ந்து சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் படிப்பதில் உள்ள சவால்கள் குறித்த விவாதத்தையும் பார்த்தோம் அங்கு நான் குறிப்பாக நான்கு அம்சங்களில் கவனம் செலுத்தினேன் இது சொற்களற்ற தகவல்தொடர்பு சவாலானது என்பதைக் குறிக்கிறது ஏனெனில் இது தெளிவற்றது அது தொடர்ச்சியானது அது மல்டிசேனல் மற்றும் அது கலாச்சாரத்தை அடிப்படையாகக் கொண்டது இறுதியில் நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரே ஒரு காரணியைப் பார்த்து முடிவுகளுக்குச் செல்ல வேண்டாம் என்று கூறி உங்களுக்கு சில எச்சரிக்கைகளை வழங்குவதன் மூலம் நான் முடித்தேன் வெப்பநிலை வானிலை காலநிலை போன்ற மற்ற அனைத்து வெளிப்புற காரணிகளையும் கருத்தில் கொள்ளுங்கள் பின்னர் நபரின் தோற்றத்தைப் பார்த்து நீங்கள் முடிவுக்கு வரக்கூடாது என்றும் நான் உங்களை எச்சரித்தேன் ஏனெனில் அது ஏமாற்றும் உடல் மொழியின் அடிப்படையில் திறமையான தொடர்பாளர்களாக மாற நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எனவே உங்கள் எதிர்மறையான வெளிப்பாடுகளைக் கட்டுப்படுத்த நீங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வாரம் முழுமையான கவனம் உங்களுக்கு அந்த வகையான விழிப்புணர்வை வழங்குவதை நோக்கமாகக் கொண்டது ஆனால் சுற்றுச்சூழலில் இருந்து விஷயங்களைத் திறப்பதன் மூலம் உங்கள் சொந்த திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் பரந்த அளவிலான சொற்களற்ற நடத்தைகளை உருவாக்குங்கள் குறிப்பாக நேர்மறையான உடல் மொழியுடன் தொடர்புடையவை புன்னகை திறந்த நிலை முன்னோக்கி சாய்ந்திருக்கும் தொடுதல் கண் தொடர்பு சைகைகள் மற்றும் தலையசைப்புகள் போன்ற நேர்மறையான உடல் மொழி நடத்தையின் அம்சங்களை நீங்கள் குறிப்பாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதன் முடிவில் நேர்காணல்களுக்கு பொருத்தமான உடல் மொழி வெளிப்பாடுகளைப் பார்ப்போம் என்று சொன்னேன் இப்போது இந்த தொகுதியைத் தொடங்குவதற்கு முன்பு நேர்காணலுக்கான உடல் மொழியை வளர்ப்பது நேர்காணலுக்கு ஒரு நாள் முன்பு தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு தொடங்காது என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் நேர்காணலுக்கு முன்பே தொடங்குவதால் இது உங்களுக்கு ஏற்கனவே தொடங்கியிருக்க வேண்டும் உண்மையில் ஒவ்வொரு நாளும் நேர்காணலுக்கான உங்கள் உடல் மொழியை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மனித தொடர்புகளில் இருக்கும்போது நல்ல நேர்மறையான மொழி என்றால் என்ன எதிர்மறையான நேர்மறையான மொழி என்றால் என்ன என்பதைக் கவனிக்க இது உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணமான நேர்காணலுக்காக நீங்கள் எப்போதும் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே உடல் மொழி போன்ற ஒரு வீடியோவைப் ஒரு நாள் முன்பு பார்த்து நீங்கள் அனைத்து உடல் மொழி திறன்களையும் வளர்த்துக் கொள்வீர்கள் என்று நினைக்க வேண்டாம் எனவே நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதியாக ஆக்குகிறீர்கள் பின்னர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உடல் மொழியின் அம்சங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் ஒரு நேர்காணல் போன்ற சூழ்நிலைக்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று உங்களை எச்சரிக்க இதுவே எனது முதல் முன்னெச்சரிக்கை இது ஏற்கனவே தொடங்கியுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் தொடர்புபடுத்தியைப் பெறும்போது அல்ல நீங்கள் தொடர்புபடுத்தியைப் பெறும் தருணத்தில் உங்கள் உடல் மொழியை எவ்வாறு சிறப்பாக வைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் இப்போது நீங்கள் தொடர்புபடுத்தியைப் பெறும் தருணம் முதல் விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஆன்மாவை மேம்படுத்த வேண்டும் அதாவது அந்த தருணத்திலிருந்து நீங்கள் நேர்காணல் மண்டபத்திலிருந்து வெளியே வரும் வரை மிகவும் நம்பிக்கையான மனநிலையைக் கொண்டிருக்க வேண்டும் அழைப்பு வரும்போது அமைதியாகவும் நிதானமாகவும் இருங்கள் பதட்டப்பட வேண்டாம் அல்லது அதிக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டாம் இரண்டும் ஆபத்தானவை மிகவும் பதட்டமாக இருப்பது மிகவும் பயப்படுவது பின்னர் குறைவான செயல்திறன் உங்களை காயப்படுத்தும் அல்லது அதிக நம்பிக்கையுடன் இருப்பது இது உங்களை மிகவும் திமிர்பிடித்தவராக உணர வைக்கும் பழமொழி சொல்வது போல் பெருமை விழுவதற்கு முன்பு செல்கிறது நீங்கள் நிறைய ஆணவம் மற்றும் பெருமையுடன் சென்றால் நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய வீழ்ச்சியைப் பெறுவீர்கள் நீங்கள் அவமதிக்கப்படலாம் நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம் அவர்கள் தேடும் வேட்பாளர் நீங்கள் அல்ல என்று உங்களுக்கு வெளிப்படையாகச் சொல்லப்படலாம் ஆனால் நீங்கள் பதட்டமாக இருந்தால் அது இயற்கையானது மற்றும் நேர்மறையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமது அமைப்பில் அட்ரினலின் போன்ற ஹார்மோன்களை உருவாக்க ஒரு குறிப்பிட்ட அளவு பதட்டம் தேவை என்று நான் முந்தைய சில விரிவுரைகளில் கூறியுள்ளேன் இது கூடுதல் சக்தியுடனும் கூடுதல் நம்பிக்கையுடனும் செயல்பட உதவும் நீங்கள் பயத்தை கட்டுப்படுத்த முடிந்தால் அது உங்களுக்கு பெரும் வெற்றியை உறுதி செய்யும் எனவே நீங்கள் மட்டுமே எப்படி கட்டுப்படுத்துவது என்பதைக் கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் நேர்காணலுக்கு முழுமையாகத் தயார்படுத்துவதன் மூலம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் எனவே இதில் நான் அதிக கவனம் செலுத்தப் போவதில்லை ஏனெனில் உடல் மொழியில் கவனம் செலுத்தப்படுகிறது ஆனால் முழுமையானது உங்களுக்கு நம்பிக்கையைத் தரும் பின்னர் உங்களைக் குறைமதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிக்கும் எதிர்மறையான சிந்தனையாளர்களிடமிருந்தும் நீங்கள் எதைச் செய்தாலும் உங்களால் செய்ய முடியாது என்று நினைப்பவர்களிடமிருந்தும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் குறிப்பாக நேர்காணலுக்கு முந்தைய இரவு நலம் விரும்பியுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் உங்கள் நலம் விரும்பியுடன் ஸ்கைப் மூலம் பேசுங்கள் அல்லது உங்களைச் சுற்றியுள்ள நபர் உங்களுக்குத் தெரிந்தால் சந்திப்பைச் தீர்மானிக்கவும் அந்த நபரை சந்திக்கவும் நீங்கள் ஏன் இந்த பதவிக்கு சிறந்தவர் என்று அவரிடம் சொல்லுங்கள் எனவே அந்த நபர் உங்களை மேலும் ஊக்குவிக்க முடியும் பின்னர் நேர்மறையாக உங்களை ஊக்குவிக்க முடியும் பின்னர் இந்த நபருடன் பேசும்போது அடுத்த நாள் நேர்காணல் செய்பவரை நீங்கள் வேலைக்கு சரியானவர் என்று நம்ப வைப்பதற்கு முன்பு அதை நீங்களே நம்ப வேண்டும் உங்கள் மனதை நிலைநிறுத்த வேண்டும் நான் தயாராக இருக்கிறேன் இந்த நேர்காணலுக்கு நான் மிகவும் பொருத்தமான வேட்பாளர் என்று உங்கள் மனதை அமைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் அந்த தீவிரமான உள்ளுணர்வுடன் செல்லுங்கள் எனவே நீங்கள் சென்றவுடன் நீங்கள் அங்கு செல்லுங்கள் பின்னர் நீங்கள் அதைப் பெற வேண்டும் இதைப் பெறாமல் நீங்கள் திரும்பி வரக்கூடாது இதைத் தான் தீவிரமான உள்ளுணர்வு என்று நான் சொல்கிறேன் நேர்காணலின் நோக்கத்தைப் பாருங்கள் நீங்கள் அதைப் பார்த்தால் முதலாளிகள் உண்மையில் உங்கள் ஆளுமை தகவல்தொடர்பு திறன்கள் உங்கள் தோற்றம் உங்கள் அணுகுமுறை மற்றும் நீங்கள் நிறுவனத்தில் பொருந்துவீர்களா என்பதை அவர்கள் மதிப்பிடுகிறார்கள் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை அறிய விரும்புகிறார்கள் பின்னர் அவர்கள் உங்கள் விண்ணப்பத்தை சரிபார்க்க விரும்புகிறார்கள் ஆனால் உங்கள் ஆளுமை தகவல்தொடர்பு திறன்கள் உங்கள் தோற்றம் உங்கள் அணுகுமுறை அடிப்படையில் நான் பட்டியலிட்டுள்ள முதல் நான்கு குணங்களைப் பார்த்தால் அவை முற்றிலும் மென்மையான திறன்களுடன் தொடர்புடையவை அவற்றில் குறைந்தது மூன்று உங்கள் உடல் மொழியுடன் தொடர்புடையவை மேலும் மென்மையான திறன்களின் அடிப்படையில் நீங்கள் ஒரு தொழில்முறையா உங்களிடம் அர்ப்பணிப்பு ஆர்வம் நேர்மை நேர்மை இருக்கிறதா உங்கள் தன்னம்பிக்கை நிலை வலுவான பணி நெறிமுறைகள் போன்ற பிற குணங்களைத் தேடுகிறார்கள் எனவே இது மென்மையான திறமை மற்றும் உங்கள் உடல் மொழி ஆகும் வலுவான தகவல்தொடர்பு திறன் ஊக்குவிப்பு முன்முயற்சி தலைமைத்துவ திறன்களின் சான்றுகள் நிறுவன திறன்கள் தகவமைப்பு நெகிழ்வுத்தன்மை குழுக்களில் பணிபுரியும் திறன் தனிப்பட்ட குணங்கள் வாய்மொழி மற்றும் சொற்கள் அல்லாத நடத்தையின் அடிப்படையில் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் நேர மேலாண்மை திறன் மன அழுத்த மேலாண்மை திறன்கள் விவரங்களில் உன்னிப்பை காட்டும் உங்கள் திறன் நட்பு மற்றும் அணுகல் தந்திரம் மற்றும் இராஜதந்திரம் மோதல் தீர்க்கும் திறன்கள் இப்போது இவை அனைத்தும் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமை வளர்ச்சியின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள முயற்சித்து வருகிறோம் ஆனால் உடல் மொழியைப் பொறுத்தவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதில் நேர்காணல் முக்கியமானதாக இருக்கும் அதனால்தான் நீங்கள் ஒரு நல்ல முதல் அபிப்பிராயத்தை உருவாக்க வேண்டும் முதல் அபிப்பிராயங்கள் பெரும்பாலும் தர்க்கரீதியானதை விட அதிகமாக கணக்கிடப்படுகின்றன எனவே சில நேரங்களில் மக்கள் முதல் அபிப்பிராயம் என்பது நல்ல அபிப்பிராயம் என்று கூறுகிறார்கள் மேலும் அதை மேம்படுத்த நீங்கள் முயற்சி செய்யலாம் ஆனால் பெரும்பாலும் நேர்காணல் போன்ற சூழ்நிலைகளில் முதல் தோற்றம் கடைசி தோற்றமும் கூட அவர்கள் முதல் இரண்டு நிமிடங்களில் நீங்கள் முன்வைக்கும் விதத்தில் உங்களைப் பார்த்து உடனடியாக தங்கள் முடிவுகளை உருவாக்குகிறார்கள் நேர்காணலின் முடிவு பெரும்பாலும் முதல் ஐந்து நிமிடங்களில் போது நீங்கள் ஏற்படுத்தும் தோற்றத்தைப் பொறுத்தது உங்கள் கோர்ஸ் உங்கள் மதிப்பெண்கள் மற்றும் உங்கள் அனுபவம் உங்களை நேர்காணலுக்கு அழைத்துச் சென்றது ஆனால் மென்மையான திறன்கள்தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் மற்றும் மென்மையான திறன்களில் நாங்கள் குறிப்பாக உடல் மொழியில் கவனம் செலுத்தப் போகிறோம் இது நேர்காணலில் வெற்றிபெற உதவும் உடல் மொழி மற்றும் மென்மையான திறன்கள் ஆகியவற்றின் ஐந்து முக்கிய அம்சங்களை மனதில் கொள்ளுங்கள் நேரம் தவறாமை இங்கே மென்மையான திறனும் உங்கள் மன அமைப்பும் முக்கியமானவை ஆடை கைகுலுக்குதல் உடல் மொழி உங்கள் ஒட்டுமொத்த இயக்கவியல் அடிப்படையில் உங்கள் தோரணை சைகை போன்றவை மற்றும் உற்சாகம் எனவே நீங்கள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்பது நேர்காணல் செய்பவர்கள் எவ்வளவு உற்சாகமாக இருக்க முடியும் என்பதைத் தீர்மானிக்கும் தனித்தனியாகப் பார்ப்போம் இந்த அம்சங்களை நேரம் தவறாமை நீங்கள் நேரத்திற்கு முன்பே அங்கு இருக்க வேண்டும் எனவே அது ஊருக்கு வெளியே இருந்தால் ஒரு நாள் முன்பே நீங்கள் அங்கு இருக்க வேண்டும் ரயிலில் தாமதம் ஏற்படலாம் விபத்து ஏற்படலாம் நீங்கள் சரியான நேரத்தில் அங்கு செல்வதைத் தடுக்க எதுவும் நடக்கலாம் நேர்காணலைப் பற்றி நீங்கள் தீவிரமாக இருந்தால் நீங்கள் நேரத்திற்கு முன்பே அங்கு இருக்க வேண்டும் முடிந்தால் நீங்கள் அங்கு சென்று அந்த இடத்தைப் பார்த்து அதை நன்கு அறிந்துகொள்ளலாம் அங்கு நடத்தப் போகும் நபர்களை குறிப்பாக அதில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் அந்த நபரை சந்திக்க முடிந்தால் முதலாளி கூட நேர்காணலுக்கு முன்பு உங்களுடன் ஒரு முறைசாரா முறையில் பேசலாம் ஆனால் ஒரு நாள் முன்னதாக நீங்கள் செல்ல முடியாவிட்டால் அரை மணி நேரத்திற்கு முன்பே வர வேண்டும் ஏனென்றால் ஒரு வேலை நேர்காணலுக்கு தாமதமாக வருவது ஒருபோதும் பிரத்தியேகமாக இல்லை எந்த காரணங்களும் தாமதமாக வந்திருக்கலாம் நீங்கள் ஒரு தொழில்முறை நிபுணராக இருந்தால் நீங்கள் சென்றிருக்கலாம் என்று அவர்கள் எப்போதும் நினைப்பார்கள் கடைசி நிமிடத்தில் பதினோராம் மணி நேரத்தில் அதை ஏன் திட்டமிட்டீர்கள் முடிந்தால் நேர்காணல் மண்டபத்திற்கு வருவதற்கு முன்பு ஓய்வு அறையில் நிறுத்துங்கள் எனவே இது மீண்டும் முக்கியமானது நீங்கள் தாமதமாகவோ அல்லது சரியான நேரத்திலோ வந்து நேர்காணல் மண்டபத்திற்கு விரைந்து செல்வதற்குப் பதிலாக சிறிது கூடுதல் நேரத்தை வைத்திருப்பது அவசியம் உங்கள் தலைமுடி வாரப்பட்டிருப்பதையும் ஒப்பனை பிரெஷாக இருக்கவும் உறுதிப்படுத்தவும் அல்லது நீங்கள் அவசரமாக வந்து நீங்கள் வியர்வை சிந்துகிறீர்கள் என்றால் உங்கள் முகத்தை மெதுவாகக் கழுவலாம் அதைத் துடைக்கவும் பின்னர் புத்துணர்ச்சியாக இருக்கவும் நீங்கள் வரும்போது வெளியே அல்லது உள்ளே காத்திருக்கும்படி கேட்கப்பட்டால் கூட எனவே நீங்கள் யாரைப் பார்த்தாலும் முதலில் புன்னகைத்து குட் மார்னிங் ஆப்டெர்நூன் என்று சொல்லுங்கள் எனவே இந்த வாழ்த்து மிகவும் தன்னிச்சையாக வர வேண்டும் நீங்கள் ஹாலிற்குள் நுழைவதற்கு முன்பு நேர்காணல் இடத்திற்கு வரும்போது நீங்கள் ஒரு இருக்கையில் உட்காரும்படி கேட்கப்பட்டால் பின்னர் இருக்கையை இழுக்க வேண்டாம் பணிவாக எடுங்கள் அது இருந்தால் ஒரு பத்திரிகையைப் பாருங்கள் அல்லது நீங்கள் சில குறிப்புகளைத் தயாரித்திருந்தால் குறிப்புகளை விரைவாகப் பாருங்கள் ஆனால் அது ஒரு செய்தித்தாள் அல்லது ஏதாவது இருந்தால் ஒரு செய்தித்தாளைப் படிக்க வேண்டாம் ஏனெனில் அது உங்கள் முகத்தை மறைக்கிறது எனவே நீங்கள் கண் தொடர்பை பராமரிக்க வேண்டும் நீங்கள் மக்களுடன் புன்னகைக்க வேண்டும் எனவே பின்னர் அது உண்மையில் ஒரு வகையான அறிவார்ந்த தோற்றத்தை அளிக்காது எனவே சாப்பிடவோ குடிக்கவோ ஏதாவது கொடுத்தால் அதை நீங்கள் பணிவுடன் நிராகரியுங்கள் எனவே யாரோ ஒருவர் உங்களுக்கு காபி கொடுக்கிறார் அதை எடுத்து பின்னர் தற்செயலாக நீங்கள் அதை உங்கள் கோட் மீது நன்கு உடையணிந்த புதிதாக உடையணிந்த உடையில் சிந்துகிறீர்கள் எனவே நீங்கள் இப்போது அதைக் கொட்டிவிட்டீர்கள் நீங்கள் அதை கழுவ எந்த வழியும் இல்லை பின்னர் நீங்கள் அந்த வகையான தேநீர் கரை காபி கரை உடையில் செல்லப்போகிறீர்களா அது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கப் போவதில்லை எனவே அந்த ஆபத்தை எடுக்க வேண்டாம் மக்களை வெறித்துப் பார்க்க வேண்டாம் எனவே நீங்கள் அவர்களை விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ அவர்களை முறைத்துப் பார்க்காதீர்கள் வெறுமனே இருக்காதீர்கள் மற்ற வேட்பாளர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்கள் போட்டியாளர்களை பெரிதாக்க ஒரு வாய்ப்பை வழங்கும் பின்னர் பின்னர் உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்காக அந்த பின்னூட்டத்தைப் பயன்படுத்தலாம் உங்கள் உடல் மொழியைப் பற்றி விழிப்புடன் இருங்கள் ஏனென்றால் நீங்கள் நேர்காணல் அறை நேர்காணல் அறைக்குள் செல்லும்போது மட்டுமே உங்கள் உடல் மொழி முக்கியமானது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வெளியே வைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் சில நேரங்களில் மறைக்கப்பட்ட கேமராக்கள் இருக்கலாம் சில நேரங்களில் கார்ப்பரேட் அலுவலகங்களில் கேமராக்கள் தெரியாத இடங்களில் உங்களை உட்கார வைக்கின்றனர் அங்கே சுவர்கள் உள்ளன ஆனால் சுவர்கள் உங்களுக்கு ஒளிபுகா என்று தோன்றுகின்றன ஆனால் அது வெளிப்படையானது பின்னர் மறுபுறம் உளவியலாளர் உட்கார்ந்து உங்களைப் பார்த்துக் கொண்டிருக்கலாம் பின்னர் உங்களை மிக உயர்ந்த நிலையில் பணியமர்த்துவதற்கு முன்பு உளவியலாளரின் கருத்தும் எடுக்கப்படுகிறது எனவே உளவியலாளர் உங்களிடம் ஒருவித செயல்பாட்டு நடத்தையைக் கண்டால் அவர் அல்லது அவள் முதலாளியிடம் புகாரளிப்பார்கள் நேர்காணல் அறைக்குள் நுழைவதற்கு முன்பே காத்திருக்கும் அறையில் உங்கள் எதிர்மறையான நடத்தை வெளிப்படுத்தப்பட்டதால் நீங்கள் இதற்கு முன்பு நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் இப்போது உடையைப் பற்றி நீங்கள் நேர்காணல் வெற்றிக்காக ஆடை அணிய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஒரு வார்த்தையை உச்சரிப்பதற்கு முன்பு உங்கள் தோற்றம் நிறைய பேசுகிறது மேலும் நீங்கள் நன்கு தயாராகிவிட்டீர்கள் பின்னர் நீங்கள் விவரங்களுக்கு கவனம் செலுத்துகிறீர்கள் என்ற உணர்வையும் இது அவர்களுக்குத் தருகிறது பொதுவாக நீங்கள் நன்கு ஆடை அணியும் போது உங்களைப் பற்றி நீங்கள் மிகவும் வசதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறீர்கள் என்ற உணர்வை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் அழகாக இருப்பீர்கள் பின்னர் நீங்கள் புன்னகைப்பீர்கள் ஆனால் நீங்கள் அதைச் செய்யும்போது உங்கள் ஆடைகளில் பழமைவாதமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் பாரம்பரியமாக இருங்கள் எனவே ஓரளவு கவர்ச்சியாகத் தோன்றும் விஷயங்கள் ஓரளவு வெளிப்படையானவை ஓரளவு பாதைக்கு வெளியே வழக்கத்திற்கு மாறானவை இவற்றை தவிர்க்க முயற்சிக்கவும் எனவே சாதாரண நிகழ்வுகளைப் போலவே நீங்கள் முறையான கால்சட்டை மற்றும் சட்டையுடன் செல்வதை விரும்புவார்கள் கோட்டுடன் டையுடன் செல்ல வேண்டும் இந்தியச் சூழலில் பெண்களைப் பொறுத்தவரை ஜீன்ஸ் மற்றும் டி ஷர்ட்டைப் போல முயற்சிப்பதற்குப் பதிலாக அது சேலையாக இருந்தாலும் சரி சல்வார் அல்லது சூரிடாராக இருந்தாலும் சரி அது சரியானது பழமைவாத மற்றும் பாரம்பரியமானது ஏனெனில் அவர்கள் நீங்கள் பின்பற்றக்கூடிய வழியைப் பார்க்க விரும்புகிறார்கள் நீங்கள் விரும்பும் நிலைக்கு ஏற்ப ஆடை அணிவது முக்கியம் உங்களிடம் உள்ள நிலைக்கு அல்ல எனவே சில நேரங்களில் நீங்கள் சமூகத்தில் மிகவும் பணக்காரராக இருக்கலாம் எனவே நீங்கள் மிகவும் பணக்காரர் என்பதை அவர்களுக்குக் காட்ட விரும்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் மிகவும் ஆடம்பரமாக ஆடை அணிகிறீர்கள் ஆனால் வேலை மிகவும் தாழ்மையான பதவியாகும் ஆனால் நீங்கள் வேலையை விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் விரும்பும் பதவிக்கு மட்டும் ஆடை அணியுங்கள் உங்களிடம் உள்ள பதவிக்கு அல்ல சில செய்ய வேண்டியவை செய்யக் கூடாதவை குறிப்பாக நேர்காணல்களுக்கான ஆடைக் குறியீடு செய்ய வேண்டியவை இது உங்கள் ஆளுமை தன்மை மற்றும் மதிப்புகளை பிரதிபலிக்கும் வகையிலான வணிக ரக ஆடையாக இருக்க வேண்டும் எனவே சலவை செய்யப்பட்ட ஆடைகள் உங்களுக்கு பிடித்த ஆடை இருந்தால் உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தால் அது உங்கள் அதிர்ஷ்ட உடை என்று எனவே அதை அணியுங்கள் ஆனால் அது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் பின்னர் அதை சலவை செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதில் அதிக சுருக்கங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் பொருத்தமான துணிகளை அணிந்தாலும் அது எளிமையான பொருத்தமாக இருக்க வேண்டும் அது மிகவும் பிரகாசமான வண்ணங்களை கொண்டிருக்கக்கூடாது சிவப்பு மற்றும் மஞ்சள் போன்ற வண்ணங்களைப் பயன்படுத்தக்கூடாது எனவே பிரகாசமான மற்றும் மிகவும் அழிவுகரமான ஒன்றை தவிர்க்கவும் சுத்தமான மெருகூட்டப்பட்ட பழமைவாத காலணிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் சுத்தமான நேர்த்தியான நன்கு சீர் செய்யப்பட்ட சிகை அலங்காரம் எதிர்பார்க்கப்படுகிறது நேர்காணலுக்கு குறைந்தது ஒரு வாரத்திற்கு முன்பு ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஹேர்கட் செய்வது விரும்பத்தக்கது விரல் நகங்கள் சுத்தமாக வெட்டப்பட்டு இருக்கவேண்டும் சில நேரங்களில் நீங்கள் அதை மேஜையில் வைக்கும்போது எனவே அது மிகவும் தூசியாக இருந்தால் பின்னர் அது அதிகமாக வளர்ந்தால் நீங்கள் உங்கள் உடலமைப்பு மற்றும் சுகாதாரத்தைப் பற்றி கவலைப்படாமல் நல்ல பழக்கவழக்கங்களைப் பராமரிக்கவில்லை என்பதையும் இது காட்டுகிறது பற்களைச் சுத்தம் செய்யுங்கள் எனவே நீங்கள் உங்கள் பற்களைச் சரியாகத் துலக்கியிருக்க வேண்டும் உணவுப் பொருட்கள் ஒட்டிக்கொள்வதும் வாசனை வீசுவதும் இருக்கக்கூடாது பொருத்தமான பாகங்கள் பொருத்தமான பாகங்கள் பற்றி சொற்களற்ற தகவல்தொடர்பு பற்றி நான் பேசியபோது நான் ஏற்கனவே சிறிது நேரம் செலவிட்டேன் பொருத்தமானவற்றை பயன்படுத்துங்கள் ஒப்பனை எளிமையாக இருக்க வேண்டும் அது கவனத்தை சிதறடிக்கக்கூடாது குறைந்தபட்ச கொலோன் அல்லது வாசனை திரவியம் நான் முன்பு சுட்டிக்காட்டியபடி அது பாலினத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் அது ஒரு பெண் வாசனை திரவியம் என்பதைக் குறிக்கும் ஒன்றை பயன்படுத்த வேண்டும் நேர்காணல்களுக்கான ஆடைக் குறியீட்டைப் பொறுத்தவரை செய்யக்கூடாதது இந்த ரன்னர் ஜெர்கின்களைப் பயன்படுத்த வேண்டாம் பின்னர் நீங்கள் ஜிம்மில் இருந்து வந்ததைப் போலவும் பின்னர் நீங்கள் ஜிம் ஜீன்ஸ் டி ஷர்ட்களில் பயன்படுத்தும் அந்த வகையான ஆடையுடன் செல்கிறீர்கள் குறிப்பாக மிகவும் அழிவுகரமான தலைப்புகளுடன் டி ஷர்ட்டுகள் உடன் செல்கிறீர்கள் நகைகள் மீண்டும் நான் முந்தைய விரிவுரைகளில் சிறிது நேரம் செலவிட்டேன் எனவே கவனத்தை திசை திருப்பும் நகைகள் எதுவாக இருந்தாலும் தவிர்க்க வேண்டும் வலுவான வாசனை திரவியம் வலுவான பின் ஷேவ் கூட தவிர்க்கப்பட வேண்டும் ஆல்கஹால் வாசனை எனவே நீங்கள் பதட்டமாக இருக்கிறீர்கள் எனவே நான் ஒரு சிறிய பெக்கை எடுப்பேன் என்று நீங்கள் பொதுவாக நினைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நுழையும் தருணத்தில் மக்களால் அந்த வாசனையை நுகர முடியும் இதே தான் பூண்டு மற்றும் சிகரெட்களுக்கும் உள்ளே ஒரு டீட்டோடேலர் நபர் உறுப்பினர் இருக்கிறார் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் அவர் புகைபிடிப்பது அல்லது தேநீர் அல்லது காபி எடுத்துக்கொள்வது கூட விரும்பவில்லை இந்த விஷயத்தை வெறுக்கிறார் எனவே நீங்கள் நுழையும் தருணத்தில் நீங்கள் ஒரு மோசமான நபர் என்று உளவியல் ரீதியாக அந்த தாக்கத்தை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது நீங்கள் உண்மையில் நல்லவராகவும் உண்மையில் புத்திசாலியாகவும் வேலைக்கு மிகவும் பொருத்தமானவராகவும் இருந்தாலும் முதல் வார்த்தையை நீங்கள் பேசத் தொடங்குவதற்கு முன்பே நீங்கள் ஏற்கனவே ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்குகிறீர்கள் கம்மை மெல்ல வேண்டாம் நான் படத்தில் வைத்துள்ளபடி ஒரு பங்கி வித்தியாசமான சிகை அலங்காரத்திற்கு செல்ல வேண்டாம் அது உங்களுக்கு பங்கியாகவும் பின்னர் ஸ்டைலிஷாகவும் தோன்றலாம் ஆனால் வேலைக்கு அல்ல அவர்கள் உண்மையில் பதவிக்கு நேர்காணல் செய்ய முயற்சிக்கும் நேரத்தில் அல்ல இதேபோல் வெவ்வேறு வண்ணங்களுடன் பளபளப்பான மெருகூட்டப்பட்ட பல்வேறு வகையான மோதிரங்களை காட்சிப்படுத்துவதைத் தவிர்க்கவும் வெவ்வேறு வண்ணங்களுடன் நெயில் பாலிஷை தவிர்க்கவும் பின்னர் அந்த விஷயங்கள் மீண்டும் உங்களுக்கும் உங்கள் சக குழுவிற்கும் நாகரீகமாகத் தோன்றுகின்றன ஆனால் நேர்காணலில் அமர்ந்திருக்கும் பழமைவாத வகையான நபர்களுக்கு அல்ல பின்னர் சொற்களற்ற பிளாக்கர்களைத் தவிர்க்கவும் உண்மையில் சொற்களற்ற தகவல்தொடர்பு மிகவும் திறம்பட பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் சில விஷயங்களை பயன்படுத்த வேண்டாம் ஆபரணங்கள் இதனால் அவை பிளாக்கர்களாக செயல்படுகின்றன எனவே அவர்கள் நீங்கள் சன்கிளாஸ்கள் அணிவது பற்றி எதிர்மறையான கருத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் மேலும் ஃபங்கி தலைப்புகளுடன் ஒரு தொப்பியை அணிந்து அதை வெளியே எடுக்க மறுப்பது பின்னர் முழுமையான கருப்பு அல்லது இருண்ட ஆடை அணிவது ஒரு புதிய ஆடை வசதியற்ற ஆடையை அணிவது கோப்புகளை எடுத்துச் செல்ல ஷாப்பிங் பைகளைப் பயன்படுத்துதல் எனவே கோப்புகள் மிகவும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் நீங்கள் அதை எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தால் உங்களிடம் பொருத்தமான சூட் கேஸ் இருக்க வேண்டும் இது மிகவும் தொழில்முறை தோற்றமளிக்க வேண்டும் ஆனால் பயன்படுத்தப்பட்ட ஷாப்பிங் பைகள் சில பிராண்ட் பெயரைக் கொண்டுள்ளன பின்னர் அதை மீண்டும் அங்கு வைப்பது நேர்காணல் நாளில் நெருக்கமான ஹேர்கட் கொண்ட மிகவும் தொழில்முறை நேர்காணல் நாளில் முடி வெட்டுதல் நேர்காணல் இன்று என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் சென்று ஒரு நெருக்கமான ஹேர்கட் செய்ய விரைகிறீர்கள் அது மீண்டும் மிகவும் தொழில்முறையற்ற தோற்றத்தை அளிக்கிறது வெற்றிக்கான திறவுகோல்கள் என்ன நீங்கள் கதவை நோக்கிச் செல்லத் தொடங்கும் போது மீண்டும் உங்கள் மனதைச் சுத்தம் செய்யுங்கள் அனைத்து எதிர்மறையான அரட்டைகளையும் நிறுத்தி உங்கள் பீப்பர் மற்றும் செல்போன் மொபைல் ஃபோனை முடக்குங்கள் சத்தம் இல்லாமல் முடிந்தால் யாரிடமாவது வெளியே விட்டு விடுங்கள் அல்லது அதை முற்றிலும் சுவிட்ச் ஆஃப் பயன்முறையில் வைத்திருங்கள் அவர்கள் உங்களிடம் மிக முக்கியமான கேள்வியைக் கேட்கும்போது உங்கள் மொபைல் ஒலிக்கும்போது நீங்கள் ஒரு துணைப் பொருளாக வெளிப்படுத்தும் மோசமான உடல் மொழி இதுதான் எனவே உங்கள் நேர்காணலுக்கான மரண அடி என்று நீங்கள் கூறலாம் எனவே எப்போதும் மொபைல் ஒலிக்கும் ஒருவரை யாரும் விரும்ப மாட்டார்கள் மேலும் அந்த நபரால் அதைக் கட்டுப்படுத்த முடியவில்லை மற்றும் நேர்காணலுக்கு முன்பு மொபைல் சைலன்ட் முறையில் கூட வைக்கப்படவில்லை என்ற உண்மையை கவனத்தில் கொள்ளவில்லை ஏனென்றால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நேர்காணல் தருணம் மற்றும் நேர்காணலை விட முக்கியமானது எதுவும் இல்லை ஒருவரின் விபத்து அல்லது ஏதாவது ஒரு அவசர அழைப்பு கூட இல்லை யாராவது கவனித்துக் கொள்ள இருக்கிறார்கள் என்றால் அது அவ்வளவு முக்கியமல்ல நேர்காணலை விரைவாக முடித்துவிட்டு எந்த அழைப்புகளையும் ஏற்கவும் ஆனால் அதற்கு முன்பு அல்ல நீங்கள் சரியான தேர்வு என்று உங்கள் முதல் வார்த்தையை கூட சொல்வதற்கு முன்பு அவர்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் அதை எப்படி செய்கிறீர்கள் அவர்கள் கேட்பதற்கு முன்பே நான் சரியான வேட்பாளர் என்பதை அவர்களுக்குக் காட்ட நீங்கள் புன்னகைக்கிறீர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறீர்கள் எனவே அந்த நம்பிக்கையான உற்சாகத்தை அவர்களுக்குக் கொடுங்கள் இதனால் இது மிகவும் சாத்தியமான வேட்பாளர் என்று அவர்கள் உணருவார்கள் மேலும் அவர்கள் உங்களை அவ்வளவு எளிதாக நிராகரிக்க முயற்சிக்க மாட்டார்கள் வெற்றிகரமான நேர்காணலின் உடல் மொழி பகுதி நீங்கள் உங்களை எவ்வாறு முன்வைக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது நீங்கள் ஒரு நல்ல தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் மிகவும் நட்பாக இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தொழில்முறை நிபுணராக இருக்க வேண்டும் நேர்காணல் முழுவதும் உடல் மொழியில் கவனம் செலுத்துங்கள் கைகுலுக்கும்போது நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் நீங்கள் ஒரு மாணவர் என்று பயப்பட வேண்டாம் எனவே மிகவும் பதட்டமடைய வேண்டாம் நீங்கள் சென்று உட்கார்ந்தால் நீங்கள் உட்கார அனுமதி கேட்க வேண்டும் எனவே நீங்கள் அனுமதி பெறாமல் கூட சென்று உட்கார முடியாது கை குலுக்கலைப் பொறுத்தவரை ஒரு உறுதியான கை குலுக்கல் பொருத்தமானது மற்றும் அது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது மேலும் நீங்கள் கை குலுக்கும்போது நீங்கள் கண் தொடர்பு கொள்ள வேண்டும் நீங்கள் கை குலுக்கும்போது மற்ற நபரின் கண்களைப் பார்க்க வேண்டும் கண் தொடர்பைப் பராமரிப்பதில் உங்களுக்கு சிரமம் இருந்தால் இந்த எளிய நுட்பத்தை நீங்கள் முயற்சி செய்யலாம் அதாவது நீங்கள் கைகுலுக்கும்போது நபரின் கண்களின் நிறத்தைக் கவனிப்பதிலும் நினைவில் கொள்வதிலும் கவனம் செலுத்தலாம் பரிந்துரைக்கப்பட்ட மற்றொரு நுட்பம் என்னவென்றால் நீங்கள் கண் தொடர்பை பராமரிக்க முடியாவிட்டால் நெற்றியைப் பாருங்கள் எனவே அது ஆனால் நீங்கள் அதை பராமரிக்க வேண்டும் என்பது முக்கியம் நீங்கள் இந்த பக்கத்தையோ அல்லது அந்த பக்கத்தையோ பார்க்கக்கூடாது அல்லது நீங்கள் மேலே பார்க்கக்கூடாது அல்லது நீங்கள் கீழே பார்க்கக்கூடாது நீங்கள் திரும்பிப் பார்க்கக்கூடாது நான் முன்பு கூறியது போல் நீங்கள் ஒருபோதும் இந்த இறந்த மீன் அல்லது நக்கிள் கிரைண்டர் கை குலுக்க கூடாது இது இந்த இரண்டு உச்சநிலைகளாக இருக்கக்கூடாது இது இந்த உறுதியான கை குலுக்கலாக இருக்க வேண்டும் இது நீங்கள் ஒரு தொழில்முறை மனிதர் என்பதைக் குறிக்கவேண்டும் நேர்காணலின் போது சைகைகள் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் திறந்தவற்றைப் பயன்படுத்துங்கள் நீங்கள் தீவிர சைகைகளைப் பயன்படுத்தும் எந்த சைகைகளும் உங்கள் வெற்றி வாய்ப்பைப் பொறுத்தவரை அழிவுகரமானதாகவும் அழிவுகரமானதாகவும் இருக்கும் எனவே நீங்கள் குறைக்கிறீர்கள் இதனால் நீங்கள் எந்த எதிர்மறை சைகைகளையும் பயன்படுத்த வேண்டாம் குறிப்பாக தற்காப்பு சைகைகளைத் தவிர்க்கவும் கோப்பை இங்கே வைத்து கைப்பை நடுவில் வைப்பது அல்லது பேனாவுடன் விளையாடுவது எனவே இவை அனைத்தும் பதட்டம் மற்றும் தற்காப்பு தன்மையைக் குறிக்கின்றன மேலும் நீங்கள் சைகைகளைப் பயன்படுத்தும்போது அவை இயற்கையானவை மற்றும் அர்த்தமுள்ளவை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே எடுத்துக்காட்டாக நமஸ்தே என்பது மிகவும் அர்த்தமுள்ள ஒன்று நீங்கள் சென்று ஆரம்பத்தில் நமஸ்தே சொல்லும்போது மக்கள் மிகவும் ஈர்க்கப்படுகிறார்கள் கண் தொடர்பைப் பராமரிப்பதன் மூலம் முதல் 30 விநாடிகளில் வெற்றியை உறுதிப்படுத்த முயற்சிக்கவும் எப்போதாவது உங்கள் தலையை அசையுங்கள் அவர்கள் உங்கள் பெயரைக் கேட்பார்கள் எனவே நீங்கள் இதைக் கொண்டு வந்திருக்கிறீர்களா எனவே ஆம் ஐயா என்று சொல்வதற்குப் பதிலாக உங்கள் தலையசைத்து புன்னகைத்து அனிமேஷனைக் காட்டுங்கள் எனவே அந்த அனிமேஷன் நீங்கள் பதிலளிக்கிறீர்கள் என்பதைக் குறிக்கும் பேச்சாளரின் பக்கம் சாய்ந்து மிதமான வேகத்தில் பேசுங்கள் பின்னர் உறுதியளிக்கும் தொனியைப் பயன்படுத்தவும் காரணம் என்னவென்றால் அவர்கள் உங்களிடம் ஏதாவது கேட்கும்போது நீங்கள் சிறிது நேரம் குழப்பமாக உணர்கிறீர்களா அல்லது உங்களைப் பற்றி உங்களுக்குத் தெரியவில்லை என்றால் எனவே அது மீண்டும் அவர்களுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் எனவே எப்போதும் உறுதியான தொனியைப் பயன்படுத்துங்கள் எனவே அவர்கள் உங்களிடம் ஏதாவது கேட்டால் அது ஒரு சவாலானது போல் தோன்றினாலும் ஆம் ஐயா இது சாத்தியம் என்று அவர்களிடம் பேசுங்கள் உடனடியாக வேண்டாம் நான் எப்படி செய்ய முடியும் என்று சொல்வதற்குப் பதிலாக அதைச் செய்ய முடியும் என்று கூறுங்கள் எனவே ஒரு நேர்காணலில் இந்த நல்ல முதல் அபிப்பிராயத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்து எப்போதும் உறுதியளிக்கும் முறையில் இருங்கள் குறிப்பாக உடல் மொழியின் அடிப்படையில் அதன் மதிப்புகளைக் கண்டறிய நீங்கள் நிறுவனத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக ஆடைகள் இப்போது நான் உங்களுக்குச் சொல்லிக் கொண்டிருப்பது போல் உங்களைப் பற்றி நீங்கள் சொல்வதை விட அது அதிகமாக பேசுகிறது எனவே அமல்படுத்தப்படும் ஆடைக் குறியீடு என்ன பின்னர் பொருத்தமான ஆடை என்னவாக இருக்கும் என்பதைக் கண்டறியவும் எனவே உதாரணமாக ஒரு பெண்ணைப் பொறுத்தவரை அது அனைத்தும் புடவைகளாக இருக்க வேண்டும் என்று நிறுவனம் கூறுகிறது எனவே நிறுவனத்தில் விரும்பப்படுவதைப் போன்ற புடவையில் செல்வது சிறந்தது அது நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கும் எனவே நீங்கள் வேலைக்கு வரும்போது நீங்கள் எந்த வகையான ஆடையை அணிவீர்கள் என்று கூட அவர்கள் சிந்திக்க வேண்டியதில்லை பொருத்தமானது என்னவென்று உங்களுக்குத் தெரியும் என்பதை அவர்களுக்குக் காட்டுகிறீர்கள் பின்னர் அவர்கள் தங்கள் முடிவில் 90 சதவீதத்தை தோற்றத்தில் மட்டுமே அடிப்படையாகக் கொண்டுள்ளனர் குறிப்பாக அவர்கள் முதல் 30 விநாடிகளில் அதைச் செய்கிறார்கள் அந்த முதல் 30 விநாடிகளில் உங்கள் நிறுவனத்தின் மதிப்பு எனக்குத் தெரியும் என்ற எண்ணத்தை நீங்கள் அவர்களுக்குத் தருகிறீர்கள் நான் அதை மதிக்கிறேன் நான் ஆடை அணிவது போல் எனவே இது மிக நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குகிறது மற்ற மிக முக்கியமான விஷயம் இந்த உற்சாகம் மற்றும் கண் தொடர்பு இதை காட்டுகிறது கண் தொடர்பு மற்றும் எல்லா நேரத்திலும் ஆர்வமுள்ள வெளிப்பாட்டை வைத்திருப்பதன் மூலம் உங்கள் உற்சாகத்தைக் காட்டுகிறது நேரடி கண் தொடர்பு மையத்தை பராமரிக்க சங்கடமாக இருந்தால் மூக்கு அல்லது நெற்றியில் கவனப்படுத்தவும் அதை நிலைநிறுத்த முயற்சிக்கவும் தோரணை ஆனால் நான் பொதுவாக சொற்களற்ற தகவல்தொடர்புகளில் உங்களுக்கு விளக்கும்போது இது உங்கள் நம்பிக்கை மற்றும் சக்தி திறனின் சமிக்ஞையையும் அனுப்புகிறது நேர்காணலைப் பொறுத்தவரை நீங்கள் உயரமாக நிற்க நடக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உயரமாக உட்கார வேண்டும் ஒரு அடையாள அர்த்தத்தில் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்பதைக் காட்டுகிறீர்கள் நீங்கள் எந்த விதத்தில் உட்கார்ந்திருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்குக் காட்டுங்கள் உங்கள் தோரணை நீங்கள் அங்கு உங்கள் திறனை முழுமையாக வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை அவர்களுக்குக் காட்ட வேண்டும் நேர்காணலுக்கு முந்தைய ஒரு விரைவான சரிபார்ப்பு பட்டியலை எடுத்துக்கொள்வோம் பொருத்தமான ஆடை அணிவது முக்கியம் நல்ல தோரணையை பராமரிப்பது நடப்பது முதல் உட்காருவது வரை புன்னகையின் மூலம் நம்பிக்கையை வெளிப்படுத்துவது ஒரு உறுதியான கைகுலுக்குதல் நிதானமான மற்றும் அமைதியான நடத்தை நீங்கள் கோபப்படக்கூடாது நீங்கள் எரிச்சலடையக்கூடாது அவர்கள் உரத்த குரலைப் பயன்படுத்தி தூண்ட முயற்சித்தாலும் வன்முறையாக பதிலளிக்க கூடாது கண் தொடர்பைப் பேணுதல் போதுமான உரத்த குரலைப் பயன்படுத்துதல் ஆனால் கத்தக்கூடாது மற்றும் தெளிவாகப் பேசுதல் எப்போது நிறுத்த வேண்டும் என்பதைத் தெரிந்துகொள்வது முடிவில் ஒரு இனிமையான உணர்வை ஏற்படுத்துதல் இது ஒரு திறவுகோல் நீங்கள் தொடங்கிய உற்சாகத்தை நீங்கள் முடிவுக்குக் கொண்டுவர வேண்டும் அதன் முடிவில் நீங்கள் ஒரு நல்ல உணர்வுடன் அவர்களை விட்டுச் செல்ல வேண்டும் அவர்கள் உங்களுக்காக ஏங்க வேண்டும் எனவே நேர்காணலின் போது நான் முன்பு சொன்னது போல் இரண்டு முறை அனுமதி பெறுங்கள் கதவு மூடப்பட்டிருந்தால் நீங்கள் கதவைத் தட்ட வேண்டும் நான் உள்ளே வரலாமா என்று கேளுங்கள் ஐயா பின்னர் நீங்கள் உள்ளே நுழைகிறீர்கள் நீங்கள் அறையில் உள்ள அனைவரையும் வரவேற்கிறீர்கள் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் ஐயா அல்லது குறைந்தபட்சம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இந்திய சூழலில் நீங்கள் சென்று வேட்பாளருக்காக வைக்கப்பட்டுள்ள நாற்காலியின் முன் உட்கார அனுமதி பெறுவதற்கு முன்பு நான் உட்காரலாம் அவர்கள் ஆம் என்று கூறினால் நிச்சயமாக நீங்கள் நன்றி சார் நன்றி மேடம் என்று கூறுகிறீர்கள் மற்றும் நீங்கள் நாற்காலியை இழுக்கும்போது நீங்கள் அதை உங்களை நோக்கி இழுக்க வேண்டும் அவர்களை தொந்தரவு செய்யாமல் சத்தம் போடாமல் மெதுவாக இழுக்கவும் அவர்களை தொந்தரவு செய்யாமல் இவை உடல் மொழியுடன் இணைந்த சிறிய மென்மையான திறன்கள் நீங்கள் உட்காரும் போது பின்னால் சாய்ந்து விடாதீர்கள் நிதானமாக இருக்காதீர்கள் ஆனால் சற்று முன்னோக்கி வளைந்து கொள்ளுங்கள் பின்புறமாக உட்கார வேண்டாம் சற்று முன்புறமாக வாருங்கள் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் என்பதை இது குறிக்கிறது நான் முன்பே கூறினேன் உண்மையில் க்ளைமாக்ஸை நோக்கி ஒரு த்ரில்லரைப் பார்க்கும்போது நீங்கள் தானாகவே இருக்கையின் முன் பகுதிக்கு வருவீர்கள் அந்த திரைப்படத்தைப் பார்ப்பதில் நீங்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளீர்கள் என்பதைக் காட்டுகிறது ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை கண் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு உறுதியான கைகுலுக்கல் கொடுங்கள் கண்ணியமாக இருங்கள் புன்னகைத்து இருங்கள் தன்னம்பிக்கையுடன் இருங்கள் அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தால் மற்றும் அதைத் தவிர்க்க முயற்சிக்கும் அனைவரும் ஆனால் ஒரு நபர் மிகவும் கண்ணியமாக இருப்பதை நீங்கள் கண்டால் அவர்களின் உடல் மொழியைப் பிரதிபலிக்க முயற்சிக்கவும் பொதுவாக அவர்கள் மற்ற நபரின் உடல் மொழியைப் பிரதிபலிக்க முயற்சிக்கும்போது நீங்கள் அந்த நபரைப் விரும்புகிறீர்கள் என்பதை குறிக்கிறீர்கள் அந்த நபர் தானாகவே உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார் அது உடல் மொழியைப் பயன்படுத்துவதன் ரகசியங்களில் ஒன்றாகும் செய்யக்கூடாதவை எவை நான் சொன்ன சில விஷயங்களை விரைவாக மறுபரிசீலனை செய்வோம் கம்மை மெல்லாதீர்கள் நீங்கள் திமிர்பிடித்தவர் என்று அது குறிக்கிறது நீங்கள் அசிங்கமானவர் நேர்காணல் உங்களுக்கு மிகவும் முக்கியம் என்பது கூட உங்களுக்குத் தெரியவில்லை புகைபிடிக்காதீர்கள் அல்லது புகைபிடித்த உடனேயே செல்லாதீர்கள் உங்கள் கடிகாரத்துடன் உங்கள் பேனாவுடன் விளையாடுவது போன்ற எந்த வகையான கவனச்சிதறல்களையும் செய்ய வேண்டாம் உங்கள் சாவிகளுடன் விளையாடுவது பட்டனை அவிழ்ப்பது மற்றும் போடுவது சாய்ந்து போகாதீர்கள் இப்படி உட்கார்ந்திருப்பது போல நீங்கள் இந்த மக்கள் அனைவருக்கும் முன் ஒரு ஜெல்லி போல இருப்பது போன்று அலைந்து திரிய வேண்டாம் பேசும் போது விஷயத்துடன் பேசுங்கள் பின்னர் திசைதிருப்ப வேண்டாம் அதிக வாசனை திரவியம் போட வேண்டாம் அது அதிக வாசனையுடையதாக அதன் வாசனையில் கடுமையாக இருக்கக்கூடாது பாதுகாப்புக்காக கோப்பு பையை பயன்படுத்த வேண்டாம் மற்றும் இலவசமாகக் கொடுத்தாலும் காபி குடிக்கக் கூடாது உண்மையில் பல நேர்காணல்கள் அவர்கள் உங்களுக்கு காபி அல்லது பானங்களை வழங்கும்போது இந்த சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதைப் பார்க்க விரும்புகிறார்கள் பின்னர் நீங்கள் அதை எடுக்கும்போது அவர்கள் அதை உங்கள் உடையில் ஊற்றி நீங்கள் எப்படி நடந்துகொள்கிறீர்கள் என்பதைப் பார்க்கிறார்கள் அல்லது நீங்கள் அதைக் குடிக்கும்போது அவர்கள் தொந்தரவான கேள்விகளைக் கேட்கலாம் அல்லது அது மிகவும் சூடாக இருக்கலாம் தெரியாமல் நீங்கள் அதை குடித்துவிட்டு பின்னர் அதை துப்பிவிட்டீர்கள் ஒருவரின் முகத்தில் விழுந்தது இப்போது நேர்காணலின் போது அதை எடுக்கும் சோதனையை நீங்கள் எதிர்த்தால் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்க்க முடியும் அது வேண்டும் என்று நீங்கள் இன்னும் நினைத்தால் நேர்காணல் முடிந்த பிறகு நான் அதை நான் எடுத்துக்கொள்ளவா என்று நீங்கள் கூறலாம் ஆனால் இப்போது இல்லை நான் கேள்விகளுக்கு பதிலளிப்பதில் கவனம் செலுத்துகிறேன் எனவே அது மீண்டும் ஒரு நேர்மையான தொழில்முறை தோற்றத்தை உருவாக்குகிறது உடல் மொழியின் அடிப்படையில் நேர்காணல் முடிந்த பிறகு நீங்கள் அதை எப்படி மூடுகிறீர்கள் நீங்கள் புறப்படுவதற்கு முன்பு மீண்டும் ஒரு கண் தொடர்பு புன்னகை செய்யுங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உறுதியாக கைகுலுக்குங்கள் இன்று இல்லை என்றாலும் கார்ப்பரேட் அலுவலகங்களிலும் அவர்கள் கைகுலுக்குகிறார்கள் ஆனால் அவர்கள் செய்யவில்லை என்றால் நமஸ்தே என்று சொல்லி நம்பிக்கையுடன் புறப்படுங்கள் எனவே குழப்பமடையவோ அல்லது செல்லும் போது விஷயங்களை உங்கள் கைகளில் இருந்து விழவோ வேண்டாம் நாற்காலியை மீண்டும் உதைக்க வேண்டாம் மெதுவாக இழுக்கவும் வழி செய்ய வும் நேர்காணலில் என்ன நடந்ததோ நீங்கள் எந்த உற்சாகத்துடன் உள்ளே நுழைந்தீர்களோ நேர்காணலில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு மிகவும் மோசமாக இருந்தாலும் கூட நீங்கள் விரக்தியடைகிறீர்கள் ஆனால் நீங்கள் வெளியே செல்லும் வரை நீங்கள் அதே உற்சாகத்துடன் செல்கிறீர்கள் ஏனெனில் அவர்கள் இன்னும் பார்க்கிறார்கள் மேலும் அவர்கள் நீங்கள் ஒரு வெற்றிகரமான வேட்பாளர் அல்ல என்று உணர முயற்சிக்கிறார்கள் எனவே இது உங்களுக்கு ஒரு தோல்வியாக இருக்கும் ஆனால் உடல் மொழியின் அடிப்படையில் நீங்கள் தோல்வியை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதையும் அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள் எனவே அது மோசமாக நடந்தாலும் நீங்கள் அதை நம்பிக்கையுடன் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதை அவர்களுக்குக் காட்டுங்கள் பின்னர் நீங்கள் இன்னும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் சில சமயங்களில் உங்கள் கதாபாத்திரத்தின் ஒரு பகுதி மக்களை ஈர்க்கக்கூடும் என்பதை அறிந்தவர் பின்னர் தகவல் மற்றும் அறிவு பகுதி தொடர்பான கேள்விகளின் அடிப்படையில் நீங்கள் சிறப்பாகச் செய்யவில்லை என்றாலும் அந்த வேலைக்கு உங்களைத் தேர்ந்தெடுக்கும்படி கட்டாயப்படுத்தலாம் நேர்காணலில் வெற்றிபெற உடல் மொழியைப் பயன்படுத்துவது குறித்த இறுதி எண்ணத்துடன் இதை நான் முடிக்கிறேன் நீங்கள் சரியான மனநிலையுடன் சரியான உடல் மொழியுடன் மனநிலையுடன் ஒரு நேர்காணலுக்குச் செல்லும்போது சரியான நேரத்தில் சரியான வேலையைப் பெறுவீர்கள் எனவே உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றிபெற விரும்புகிறேன் எனவே வெற்றியைப் பெற நேர்மறையான உடல் மொழியைப் பயன்படுத்துங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தும்போது மக்கள் உங்களைத் தேர்ந்தெடுக்காமல் இருப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்